ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்திற்கு இரண்டு விதமான கண்ணோட்டங்கள் உள்ளன ஒன்று பயனாளரின் பார்வை மற்றொன்று கணினியின் பார்வை பயனாளரின் கண்ணோட்டத்தில் நாம் பலவிதமான கணினிகளை நினைத்துப் பார்க்கிறோம் இந்த பயனாளரின் பார்வையில் கணினியின் முக்கியமான வகைப்பாடு என்னவென்றால் சில கணினிகள் ஒரே ஒரு பயனாளரின் பயன்பாட்டுக்கு மட்டும் உள்ளது எடுத்துக்காட்டாக உங்களிடம் ஒரு டேப்லெட் அல்லது ஒரு மேஜை கணினி அல்லது ஒரு ஒர்க்ஸ்டேஷன் இருப்பதாகவும் அதை ஒரு நேரத்தில் ஒரே ஒரு பயனாளர் பயன்படுத்துவதாகவும் வைத்துக்கொள்வோம் ஒரே ஒரு பயனாளர் இந்த கணினிகளின் அனைத்து ரிசோர்ஸ்களையும் ஏகபோகமாக பயன்படுத்தும் விதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது பல பயனாளர்கள் இருந்தாலும் நான் அதைப்பற்றி கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் இந்த கணினி ஒரு பயனாளருக்காக உருவாக்கப்பட்டது இந்தப் பிராஸஸில் பயன்படுத்தப்படும் டேட்டாக்களின் பாதுகாப்பை பற்றியும் நான் கவனம் கொள்ள வேண்டாம் ஏனென்றால் இது குறிப்பிட்ட இந்த பயனாளருக்காக உருவாக்கப்பட்டது ஏனென்றால் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்பதை உறுதி செய்யவேண்டியது பயனாளரின் பொறுப்பாகும் அவர்களின் ப்ரோக்ராம் மூலம் அடுத்தவர்களின் டேட்டாவை அல்லது வேறொரு ப்ரோக்ராமின் டேட்டாவை திருடுவதற்கோ அல்லது வேறு சில ப்ரோக்ராம் வைத்திருக்கும் டேட்டாக்களை மாற்றம் செய்வதற்கோ முயற்சிக்க மாட்டார்கள் எனவே இங்கு இலக்கு என்னவாகிறது என்றால் பயனாளர் செய்யும் வேலையின் செயல்திறனை அதிகப்படுத்துவது ஆகும் நான் வேண்டுமென்றே இதை ப்ளே என்று வைத்திருப்பதற்கு காரணம் என்னவென்றால் பல கணினிகள் தனிப்பட்ட பயனுக்காக இருப்பதால் ஆகும் அவைகள் கேம்ஸ் விளையாடுவதற்கும் அல்லது பொழுதுபோக்கு போன்றவற்றிற்காகவும் பயன்படுத்தப்படுகின்றன அதனால் அதன் செயல்திறன் மேம்படுத்தப்பட வேண்டும் நீங்கள் உங்களுடைய இசையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் அந்த மியூசிக் ஃபைல் ப்ராஸஸ் ஆவதற்கு நிறைய நேரம் எடுத்துக் காெண்டால் அதன் விளைவாக அந்த இசையின் இடையிடையே குறுக்கீடுகள் இருக்கும் அப்படி நடக்கக்கூடாது மிக எளிதாக இந்த வசதிகளை கொடுக்கக்கூடிய வகையில் என்னுடைய கணினியும் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டமும் அமைந்திருக்க வேண்டும் பொதுவாக ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் வடிவமைப்பு செய்யும் போது பயன்படுத்த இலகுவாகவும் மேஜை கணினியில் இருப்பதுபோல் நல்ல செயல்திறன் உள்ளதாகவும் வடிவமைக்கப்படுகிறது தொடுதிரை வகை இன்டர்பேஸில் இதை நீங்கள் அரிதாகவே காண்பீர்கள் அதே சமயம் நீங்கள் டேப்லெட் அல்லது மொபைல் போன் போன்ற உபகரணங்கள் வைத்திருந்தால் அவற்றிற்காகவும் நாம் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் பெற்றுள்ளோம் ஆனால் அதையும் ஒரு இன்டர்ஃபேஸ் வகையில்தான் பயனாளர் பயன்படுத்துகிறார் ஆக பொதுவாக நாம் அவைகளின் பயன்பாடு எளிதாக உள்ளதா என்றும் செயல்திறனில் சிக்கல் உள்ளதா என்பது பற்றியும் சிந்திக்கிறோம் பொதுவாக மக்கள் ஒரு கைப்பேசியில் ஒரு விசைப்பலகை இணைக்கப்பட்டிருப்பதை விரும்புவதில்லை அதனால்தான் கைப்பேசி திரையிலேயே விசைப்பலகை தெரியுமாறு கைப்பேசிகள் உருவாக்கப்பட்டுள்ளன ஆனால் மேஜை கணினியின் திரையிலேயே விசைப்பலகை இருப்பதை மக்கள் விரும்புவதில்லை பெரும்பாலான நேரங்களில் மொத்த விசைப்பலகையும் பயனாளரின் தனிப்பட்ட உபயோகத்திற்கு கிடைக்கிறது இதுவே பயன்படுத்துபவர் பார்வையில் இருந்து சிங்கிள் யூசர் ஸிஸ்டம் மற்றும் மல்டி யூசர் ஸிஸ்டம் ஆகிய இரண்டுக்கும் நடுவே வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது இரண்டாவது பாகத்தில் நமக்கு இருப்பது இரண்டாவது வகை கணினியான மல்டி யூசர் கணினி ஆகும் இதனால் நமக்கு மெயின் பிரேம் மற்றும் கணினி சர்வர்கள் கிடைக்கின்றன மெயின் பிரேம்கள் என்பது பெரிய கணினிகள் ஆகும் அவை வெவ்வேறு காரியங்களுக்காக பயன்படுகின்றன அவற்றை உயர்நிலை கணக்கீடுகளுக்கும் பெரிய அளவு அறிவியல்ரீதியான கணக்கீடுகளுக்கும் மற்றும் டேட்டாபேஸ் சர்வர் போன்ற சேவை வழங்குவதற்காகவும் பயன்படுத்தலாம் அவற்றை இவ்வாறு பயன்படுத்தலாம் அல்லது மொத்தமாக கணக்கீடு செய்யும் கணினி சேவையகமாகவும் பயன்படுத்தலாம் எடுத்துக்காட்டாக நான் ஒரு ஆய்வக வகுப்பு நடத்துகிறேன் என்றால் அங்கே நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய ப்ரோக்ராமை எழுதிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் கணினி கணக்கீடு சேவையை அனைத்து பயனாளர்களுக்கும் கொடுக்க வேண்டும் எனவே மல்டி யூசர் கணினியில் பல பயனாளர்கள் இருப்பார்கள் அவர்களின் ஜாப்கள் திறமையான முறையில் செய்து முடிக்கப்பட வேண்டும் இதனை செய்வதற்கு பயனாளர்கள் ரிசோர்ஸ்களை பகிர்ந்து தகவல்களை பரிமாற்றம் செய்யலாம் மேலும் மல்டி யூசர் கணினியில் ஒரு ப்ரோக்ராம் பல்வேறு நபர்களால் உருவாக்கப்படலாம் அவை அனைத்தும் ஒரே சமயத்தில் ரன் செய்யப்பட வேண்டியது இருக்கும் மேலும் அவை ஒரு பெரிய கணினியின் பகுதியாக இருப்பதால் பொதுவான டேட்டா அவைகளுக்கிடையில் இருக்கும் அதாவது ப்ரோகிராம் ஒன்றால் கணக்கீடு செய்யப்பட்ட ஏதாவது ஒரு டேட்டாவின் மதிப்பு ப்ரோக்ராம் இரண்டில் பயன்படுத்தப்படலாம் எனவே இப்படியாக தகவல்களை பரிமாற்றம் செய்ய வேண்டியது இருக்கும் மேலும் ரிசோர்ஸ்களையும் பகிர வேண்டியது இருக்கும் ஒருவேளை ப்ராஸஸ் 1 ஒரு ஃபைலில் எழுதுகிறது என்று வைத்துக்காெள்வோம் இந்தப் ஃபைல் ஏதாவது ஒரு செயல்பாட்டிற்காக ப்ராஸஸ் இரண்டால் ரீட் செய்யப்படுகிறது இவ்வழியாக இந்தப் ஃபைல் ஒரு பகிரப்பட்ட ரிசோர்ஸ் ஆகிறது ப்ராஸஸ் 1 ஃபைலில் எழுதும்பொழுது ப்ராஸஸ் 2 அதனை ரீட் செய்யக்கூடாது அதே சமயத்தில் ப்ராஸஸ் 2 அதனை ரீட் செய்யும் போது ப்ராஸஸ் 1 அதனை மாற்ற முயற்சிக்க கூடாது இல்லையெனில் ஃபைல் உள்ளடக்கம் சீரற்றது ஆகும் இந்த இரண்டில் ஏதாவது ஒரு ப்ராஸஸ் தவறாக நடக்கத் தொடங்கும் இதுதான் அந்த பிரச்சனை எனவே இந்தக் கூறுகள் செய்திகளை பரிமாறிக் கொள்வது இலகுவாக நடப்பதற்காக இவ்வகையான ஒத்திசைவினை ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் வழங்க வேண்டும் இந்த மாதிரியான நிலைகளில் அதிகபட்சமான ரிசோர்ஸ் பயன்பாடு இருப்பது போல ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் வடிவமைக்கப்படுகின்றது இலகுவாக பயன்படுத்துவது இங்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ரிசோர்ஸ் பயன்பாடு அதாவது எவ்வளவு விழுக்காடு நேரம் இந்த ரிசோர்ஸ்கள் பயன்படுத்தப்படுகின்றன என்பது ஒரு பிரச்சனையாகும் அதாவது ஒரு கணினியில் இரண்டு பிரிண்டர்கள் இணைக்கப்பட்டிருந்தால் அவை இரண்டு டிஸ்க் டிரைவர்கள் இணைக்கப்பட்டு இருப்பதாகக் கருதப்படும் எனவே இந்த பிரிண்டர்களின் 100 விழுக்காடு பயன்பாடுஅதாவது டிஸ்க் டிரைவர்களின் 100 விழுக்காடு பயன்பாடு இருக்க வேண்டும் என்று நான் இங்கே விரும்புகிறேன் இது சாத்தியமானதுதானா இல்லையா என்பது வேறு பிரச்சனை ஆனால் கணினி வடிவமைப்பாளராக கணினியின் அனைத்து ரிசோர்ஸ்களின் 100 விழுக்காடு பயன்பாட்டினை விரும்புகிறேன் எனவே இந்த ஸிபியு நேரம் மெமரி மற்றும் IO இவையாவும் திறமையாக பயன்படுத்தப்பட வேண்டும் மேலும் தனிப்பட்ட பயனாளர் அவரவரின் தேவையை விட அதிகமாக எடுக்காதவாறு நாம் உறுதி செய்ய வேண்டும் ஏனென்றால் பொதுவாக நாம் ப்ரோகிராம்களை எழுதி அதனை எக்ஸிக்யூட் செய்வதை நிறுவனம் அல்லது கல்லூரியில் செய்கிறோம் நாம் இதற்கு விலை செலுத்துவது இல்லை ஆனால் கணினியின் சேவையை வழங்கும் ஒரு நிறுவனத்தில் அனைத்தும் விலை செலுத்த வேண்டியவை யூசர் பயன்படுத்திய ஸிபியு நேரம் அளவு யூசர் பயன்படுத்திய டிஸ்க் ஸ்பேஸின் அளவு ப்ரோக்ராம் பயன்படுத்திய மெயின் மெமரியின் அளவு போன்றவற்றிற்க்கெல்லாம் பயனாளரிடம் கட்டணம் வசூலிக்கப்படும் இந்த நிலையில் ஒரு குறிப்பிட்ட அளவான ரிசோர்ஸுக்கு மட்டுமே பயனாளர் கட்டணம் செலுத்தியுள்ளார் அப்போது பயனாளர் அதற்கு அதிகமாக பயன்படுத்த அனுமதிக்கப்படக்கூடாது அதுதான் இங்கே கூறப்பட்டுள்ளது அதாவது அவர்கள் அவர்களுடைய பங்கை விட அதிகமாக எடுக்கக்கூடாது எனவே இந்த மல்டி யூசர் கணினிகள் மிகவும் கடினமானது ஆகிறது அதனால் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வடிவமைப்பு மிகவும் கடினமாகிறது இது ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வடிவமைப்பில் எவ்வாறு கையாளப்பட்டுள்ளது என்பதை காண முயற்சிக்கலாம் கையடக்க கணினிகள் இது பயனாளர் பார்வையில் கணினிகளின் மற்றொரு வகை நான் சொன்னது போல் ஸ்மார்ட் போன்கள் மற்றும் டேப்லெட்டுகள் பொதுவாக ஒரு தொடுதிரையைக் கொண்டுள்ளன அவை டெஸ்க்டாப் அல்லது சேவையகங்கள் போன்ற பிற கணினி அமைப்புகளில் கிடைக்காது இந்த கணினிகளில் ரிசோர்ஸ்கள் குறைவாக இருக்கின்றன எனவே அவற்றில் மிகப் பெரிய அளவிலான நினைவகம் இல்லை எனவே நீங்கள் ஒரு செல்போனைப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் அதில் உள்ள மெமரி கிகாபைட்ஸ் ரேஞ்சில் இருக்கும் அதாவது 32 ஜிபி அல்லது 128 ஜிபி அளவில் இருக்கும் ஆனால் நம்மிடம் மிகப் பெரிய அளவு சேமிப்பகம் இருக்க முடியாது எனவே இது பெரிய அளவிலான டேட்டாவை சேமிப்பதை கடினமாக்குகிறது எனவே நீங்கள் நிச்சயமாக என்ன செய்ய வேண்டும் என்றால் அவ்வப்போது டேட்டாவை ஏதேனும் ஒரு பெரிய ஸ்பேஸில் பதிவேற்ற வேண்டும் ஆனால் செயல்பாடுகள் பயன்பாட்டிற்க்கு ஏற்றபடி மேம்படுத்த படுகின்றன மேலும் பேட்டரியின் ஆயுள் மிகவும் முக்கியமானது சில கணக்கீடுகளைச் செய்ய உங்கள் பேட்டரி எடுக்கும் ஆற்றல் மிக அதிகமாக இருந்தால் பேட்டரி மிக விரைவில் காலியாகும் ஆகவே டெஸ்க்டாப் அமைப்பில் உள்ள வெப் ப்ரவுஸர் மற்றும் ஒரு மொபைல் தொலைபேசியில் வைத்திருக்கும் ஒரு வெப் ப்ரவுஸர் இவை இரண்டும் ஒரே திறனைக் கொண்டிருக்கக்கூடாது ஏனெனில் ஒரு கைபேசியில் இந்த காரியத்தைச் செய்ய தேவையான கணக்கீட்டின் அளவு ஒரு பொது கணினி அமைப்புடன் ஒப்பிடும்போது கணிசமான அளவு குறைவாக இருக்க வேண்டும் அல்லது நீங்கள் சில கணக்கீட்டு வேலைகளைச் செய்ய முயற்சிக்கிறீர்கள் என்றால் அவை பொதுவாக இந்த கையடக்க கணினிகளில் வைக்கப்படுவதில்லை ஏனெனில் தேவைப்படும் சக்தியின் அளவு அதிகமாக இருக்கும் இதன் விளைவாக பேட்டரி ட்ரெயின் ஆகிவிடும் எனவே இந்த வெப் ப்ரவுஸர் மற்றும் அது போன்ற விஷயங்களுக்கு ஏற்ப கையடக்க சாதனங்கள் மேம்படுத்தப்படுகின்றன எனவே நாம் தொலைபேசி அழைப்புகள் மற்றும் அனைத்தையும் செய்ய முடியும் எனவேமிகவும் எளிய வகை செயல்களுக்கு பேட்டரி ஆயுள் மிக முக்கியமான பிரச்சனையாக மாறுகிறது மேலும் எம்படட் கணினிகள் இருக்கின்றன இப்போது எல்லா இடங்களிலும் நீங்கள் பார்க்கும் எந்த ஒரு சாதனம் அல்லது பெரிய இயந்திரம் அல்லது மின் சாதனத்திலும் எம்படட் கணினிகளை காணலாம் அவற்றுள் பல சில கணக்கீடு தளங்களை கணக்கீடு ரிசோர்ஸ்கள் அல்லது கணக்கீடு இயந்திரத்திற்க்குள் காெண்டுள்ளன எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு காரை ஓட்டும் போது காருக்குள் ஏராளமான ப்ராஸஸர்கள் உள்ளன இந்த பிரேக்கிங் சிஸ்டம் திரவம் மேலும் எரிபொருள் உட்செலுத்துதல் அமைப்பு இந்த பவர் வின்டோ பவர் ஸ்டீயரிங் இந்த சூழல் கட்டுப்பாட்டு AC போன்ற செயல்களை அது உண்மையில் கட்டுப்படுத்துகிறது எனவே இதுபோன்று இந்த விஷயங்கள் அனைத்தும் காருக்குள் இருக்கும் ப்ராஸஸர்களால் கவனித்துக் கொள்ளப்படுகின்றன இப்போது கார் பயனாளராக நாம் அந்த ப்ராஸஸர்களை வெளிப்படையாக காண்பதில்லை அவை மறைக்கப்பட்டுள்ளன ஒரு சில ஸ்டீயரிங் வீல் மற்றும் அழுத்துவதற்க்கு அங்குமிங்கும் பொத்தான்களை பார்க்கிறோம் இவ்வழியில் கார் நகரும் ஆனால் அது நமக்கு புரிவதில்லை அதேபோல உங்கள் வாஷிங்மெஷினை பார்த்தால் அதில் ஏராளமான சென்சார்கள் ஆக்சுவேட்டர்கள் மற்றும் பிராசஸர்கள் உள்ளன உண்மையில் வெவ்வேறு நிலைகளில் செயல்பாடுகளை கட்டுப்பாடு செய்யும் கணக்கீடுகளை செய்கின்றன எவ்வளவு தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ன வெப்பநிலை வைக்க வேண்டும் எவ்வளவு துணிகள் போட வேண்டும் எத்தனை முறை சுழல வேண்டும் போன்ற செயல்களை அது செய்கிறது எவ்வளவு நேரம் ஸ்பின் ட்ரை வேலை செய்ய வேண்டும் இதற்காக ஒரு கணினி உள்ளே இருக்கிறது ஆனால் அது குறிப்பிட்ட வேலைகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது பொதுவாக கணினியில் நாம் பெற்றிருப்பது போல் அவைகள் இன்டர்ஃபேஸ் பெற்றிருக்கவில்லை ஆனால் அவைகள் எண்விசைப்பலகைகள் மற்றும் அதன் செயல் நிலையைத் தெரிவிக்கும்விதமாக இங்கே அங்கே என்று சில இண்டிகேட்டர் விளக்குகளை இன்டர்ஃபேஸாக பெற்றிருக்கின்றன இவ்வழியாக அவற்றிலும் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை பெற்றுள்ளோம் பொதுவாக அவைகள் பயனாளரின் குறுக்கீடு இல்லாமல் தங்களின் செயல்களை செய்யும் விதமாக உருவாக்கப்பட்டுள்ளது இதனால் எல்லாவற்றையும் சேர்த்து கணினி முதல் மெயின்ஃப்ரேம் வரை கையில் வைத்திருக்கும் கைபேசியிலிருந்து கணினி பதிக்கப்பட்டிருக்கும் குளிர்சாதன பெட்டி துணி துவைக்கும் இயந்திரம் ஏசி போன்றவைகளை பற்றிய பயனாளரின் பார்வை வித்தியாசப்படுகிறது நீங்கள் எல்லா இடங்களிலும் கார்களை பார்க்கிறீர்கள் எல்லா இடங்களிலும் நீங்கள் சில ப்ராஸஸர்களை பார்க்கிறீர்கள் சில ஆப்பரேட்டிங் ஸிஸ்டங்களை பார்க்கிறீர்கள் ஆனால் அதன் இலக்குகள் வித்தியாசப்படுகின்றன அதனால் ஸிஸ்டங்களின் பார்வையும் மாறுபடுகின்றன ஆக காரில் இருக்கும் இதுபோன்ற எம்படட் கணினியில் சில கணக்கீடுகள் செய்ய யாரும் விரும்புவதில்லை இப்படியாக இது மாறுகிறது இப்பொழுது கணினியின் பார்வையில் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்பது ஒரு ப்ரோக்ராம் அது வன்பொருளுடன் மிகவும் நெருக்கமாக உள்ளதாகவும் இருக்கிறது ஏனென்றால் அவைகள் அடிப்படையாக உள்ள வன்பொருளுடன் நேரடியாக பேசுகிறது கணினியின் பார்வையில் இதுதான் முக்கியமான விஷயமாகிறது ஒரு கணினி வடிவமைப்பாளராக நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால் எப்படி நான் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தோடு பேசுவது அல்லது எப்படி அடிப்படையான வன்பொருளுடன் பேசுவது எப்படி நான் பயனாளருக்கு சேவைகளை வழங்குவது மற்றும் அந்த சேவைகள் எப்படி அடிப்படையான வன்பொருளைக் கொண்டு செய்வது என்பது ஆகும் நான் வன்பொருளுக்கு சில குறிப்பிட்ட செயல்களை செய்ய சில கட்டளைகளை சில முறைகளில் சொல்ல வேண்டியுள்ளது அந்த வழியாக கணினியின் பார்வையில் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் என்பது ரிசோர்ஸ்களை ஒதுக்கீடு செய்வதற்காக இருக்கிறது ஆக இது எல்லா ரிசோர்ஸ்களையும் நிர்வகித்து கோரிக்கைகளில் மோதல்கள் இல்லாத வகையில் திறமையாகவும் சரியாகவும் நியாயமான முறையிலும் ஒதுக்கீடு செய்கிறது இது மிகவும் முக்கியமான ஒன்றாகும் ஏனென்றால் குறிப்பாக மல்டி யூசர் கணினியில் என்னிடம் பலவிதமான ப்ராஸஸ்கள் இருக்கின்றன ஆக நாம் பெற்றிருப்பது மல்டி யூசர் ப்ராஸஸ்கள் அவை ஸிஸ்டத்தின் ரிசோர்ஸ்களை கேட்கின்றன அவற்றிற்கு ஒரே நேரத்தில் அவைகளை கொடுக்காமல் இருப்பதை பற்றி நான் உறுதி செய்ய வேண்டும் இந்த ரிசோர்ஸ்கள் ரிசோர்ஸ் வகைகளைப் பொறுத்துள்ளன எடுத்துக்காட்டாக பிரிண்டர் போன்ற ரிசோர்ஸை உபயோகப்படுத்தும் போது ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட ப்ராஸஸுக்கு கொடுக்கக்கூடாது ஆனால் வேறு வகையான ரிசோர்ஸை பார்த்தால் எடுத்துக்காட்டாக திரை உள்ளது பொதுவாக திரை பல விண்டோக்களாக பிரிக்கப்படுகிறது அதனால் மல்டி யூசர் ப்ரோக்ராமை வேறு வேறு விண்டோக்களில் ரன் செய்யலாம் அல்லது ஒரே விண்டோவிலும் ரன் செய்யலாம் வெவ்வேறு ப்ரோக்ராம்களை ஒரே விண்டோவில் எழுதுவது ஒரு பிரச்சனை இல்லை எனவே ஒரே விண்டோவில் மட்டும் இதை எழுதலாம் இதன் விளைவாக ஒட்டுமொத்த அப்ளிகேஷன் மாறிவரும் இந்த வழியில் சில விஷயங்களில் ஒரே நேரத்தில் அணுகலை நாம் அனுமதிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கும் சில விஷயங்களில் ஒரே சமயத்தில் அணுகுவதை நாம் தடுக்க வேண்டியது வரும் இன்னும் சில விஷயங்களில் இந்த ரிஸாேர்ஸை பிராசஸ் கொடுக்க வேண்டியது வரும் ஆனால் திருப்பி எடுக்க முடியாத படி இருக்கும் எடுத்துக்காட்டாக ஒவ்வொரு ப்ராஸஸும் எக்ஸிக்யூட் ஆவதற்கு அதற்கு ஸிபியுவை அணுக வேண்டிய தேவை உள்ளது ஸிபியு அந்த ப்ராஸஸை எக்ஸிக்யூட் செய்கிறது நான் ஒரு ப்ராஸஸை எக்ஸிக்யூட் செய்ய ஸிபியுவினுள் கொடுத்துள்ளேன் என்று வைத்துக்கொள்வோம் இடையில் ஸிபியுவிற்க்கு ஒரு முக்கியமான வேலை வருகிறது நான் அதை உடனடியாக செய்ய வேண்டும் ஸிபியுவை பொறுத்தவரை தற்போது செய்துகொண்டிருக்கும் வேலையை நிறுத்திவிட்டு புதிதாக வந்திருக்கும் அவசர வேலைக்கு இந்த ஸிபியுவை கொடுப்பது சாத்தியம் என்று காண்கிறோம் அந்த வேலை முடியும் போது முன்னிருந்த அசல் வேலையை எடுத்து எதுவுமே நடக்காதது போல் தொடரும் சிறிது நேரம் மட்டுமே கடந்துள்ளது ஆனால் கணினியைப் பொறுத்தவரை எதுவுமே நடக்கவில்லை எனவே இவ்வழியாக பிராஸஸர் ப்ராஸஸில் இருந்து திரும்ப எடுக்கப்படலாம் அல்லது ஸிபியு ப்ராஸஸிலிருந்து திருப்பி எடுக்கப்படலாம் ஆனால் இதனை பிரிண்டரை பொறுத்து சிந்தித்தால் ஒரு ப்ராஸஸிடம் பிரிண்டர் கொடுக்கப்பட்டால் பிரிண்டர் உடனடியாக தேவைப்படும் வேறு ஏதாவது ப்ராஸஸ்கள் வந்தாலும் அதனை கொடுக்க முடியாது ஏனெனில் அச்சிடப்பட்ட முடிவு இரண்டு வெவ்வேறு ப்ரோக்ராம்களின் கலவையான வெளியீடுகளாக இருக்கும் அது பயனுள்ளதாக இருக்காது எனவே இந்த வழியில் ரிசோர்ஸ் ஒதுக்கீடு மிக முக்கியமான பிரச்சனை ஆகும் எனவே இது ரிசோர்ஸ்களை நிர்வகிக்க வேண்டும் மேலும் இந்த ரிசோர்ஸ் கோரிக்கைகளுக்கு இடையில் அது தீர்மானிக்க வேண்டும் அதே சமயம் சில ப்ராஸஸ்கள் ஸ்டார்வேஷன் சிக்கலை எதிர்கொள்ளவில்லை என்ற விஷயத்தை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் அதாவது அது ரிசோர்ஸை கோரியது ஆனால் அது எப்போழுதும் கிடைக்கவில்லை என்பது நடக்கக்கூடாது எனவே அதை கவனித்துக் கொள்ள வேண்டும் இந்த ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் ஒரு கட்டுப்பாட்டு ப்ரோக்ராம் ஆகும் எனவே எரர்கள் மற்றும் கணினியின் முறையற்ற பயன்பாட்டைத் தடுக்க ப்ரோக்ராம்களின் எக்ஸிக்யூசனை இது கட்டுப்படுத்துகிறது எனவே இது ஒரு கட்டுப்பாட்டு ப்ரோக்ராமாக ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தின் மற்றொரு பார்வை ஆகும் மறுபடியும் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தின் வரையறைக்கு வருவோம் ஏற்கனவே நான் சொன்னபடி ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்திற்கு என்று உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரையறை என்று ஏதுமில்லை எனினும் நாம் இது போன்று நிறைய வரையறைகளை பற்றி சிந்திக்கலாம் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் இருப்பதே ஒரு கம்ப்யூட்டிங் ஸிஸ்டத்தின் பிரச்சனைகளுக்கு நியாயமான தீர்வை சொல்லுவதற்காக ஏற்படுத்தப்பட்டது இது ஒரு வகை ஆகும் இது அடிப்படையாக ஒரு வகையில் வன்பொருள் மற்றும் பயனாளருக்கு இடையிலுள்ள இன்டர்ஃபேஸ் என்பதைப் பற்றி பேசுகிறோம் எனவே மீண்டும் அதே விஷயம்தான் கணினியின் அடிப்படை இலக்கு என்னவென்றால் பயனாளரின் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் செய்து பிரச்சனைக்கு எளிதான தீர்வை தருவதாகும் இது இரண்டாவது பார்வையாகும் பயனாளர் பிரச்சனைக்கு தீர்வு காணும் அனுபவத்தை சிறந்ததாக்க நாம் முயற்சி செய்வோம் வெறும் வன்பொருளை மட்டும் கொண்டு குறிப்பிட்ட முறையில் உபயோகிப்பது கடினமாகும் அதனால் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் உருவாக்கப்பட்டன நான் கூறியபடி வன்பொருள் மற்றும் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் மட்டும் இருந்தாலும் நம்மால் அப்ளிகேஷனை உருவாக்க முடியாது அதனால் சில அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்களை உருவாக்குகிறோம் எனவே IO டிவைஸ்களைIO devices கட்டுப்படுத்துவது போன்ற குறிப்பிட்ட பொதுவான செயல்பாடுகள் இந்த ப்ரோக்ராம்களுக்கு தேவைப்படுகின்றன ரிசோர்ஸ்களை கட்டுப்படுத்துதல் மற்றும் ஒதுக்கீடு செய்வதற்கான பொதுவான செயல்பாடுகள் ஒரு மென்பொருளாக ஆப்பரேட்டிங் ஸிஸ்டமுக்குள் ஒன்றிணைக்கப்படுகின்றன ரிசோர்ஸ்களை கட்டுப்படுத்துதல் மற்றும் ஒதுக்கீடு செய்வதை தனித்தனியாக செய்கிறோம் என்று நாம் கூறலாம் எனவே வெவ்வேறு வன்பொருள் மாட்யுல்களை கட்டுப்படுத்த வெவ்வேறு ப்ரோக்ராம்களை உருவாக்கலாம் ஆனால் அவை தனி ப்ரோக்ராமாகிய ஆப்பரேட்டிங் ஸிஸ்டமில் ஒன்றாக எடுக்கப்படுகின்றன எனவே இது ஒரு ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் என்ன என்பதை வரையறுக்கிறது இதுபோன்று மீண்டும் மற்றொரு பார்வையில் மற்றொரு வரையறை இருக்கலாம் எளிமையாக கூறினால் நீங்கள் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டமை வாங்குவதற்கு ஆர்டர் செய்யும் போது ஒரு விற்பனையாளர் அனுப்பும் அனைத்தையும் அது உள்ளடக்குகிறது எனவேஇது ஒரு ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் என்றால் என்ன என்று சொல்லும் பொதுவான வழி எனவே நீங்கள் ஒரு ஆப்பரேட்டிங் ஸிஸ்டமை கேட்கும்போது விற்பனையாளரிடமிருந்து நீங்கள் பெறும் அனைத்தும் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் ஆகும் மேலும் சேர்க்கப்பட்டுள்ள அம்சங்கள் ஒவ்வாெறு கணினிக்கும் பெரிதும் வேறுபடுகின்றன சில அமைப்புகள் ஒரு மெகாபைட் இடத்தை விட குறைவாக எடுத்துக்கொள்கின்றன ஆனால் முழுத்திரை எடிட்டரைக் கூட கொண்டிருக்கவில்லை நீங்கள் மைக்ரோகண்ட்ரோலர் அல்லது மைக்ரோபிராஸஸர் பலகையை வாங்கும்போது அதுவும் ஒரு ஆப்பரேட்டிங் ஸிஸ்டமை பெற்றுள்ளது அவர்கள் அதை ஒரு மானிட்டர் ராெட்டின் அல்லது அதை போன்று அழைக்கிறார்கள் இந்தத் திரை போன்ற இன்டர்பேஸ்கள் அதனிடம் இல்லை அங்கேயும் ஒரு ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் இருக்கிறது எல்யிடி அல்லது எல்சிடி டிஸ்ப்ளே மற்றும் ஒரு கீபோர்ட் கொடுக்கப்பட்டு இருக்கலாம் ஆக நீங்கள் போர்டில் ஸ்விட்சை ஆன் பண்ணியவுடன் வணக்கம் அல்லது அது போன்ற ஏதாவது செய்திகள் வரும் பிறகு நீங்கள் உங்களுடைய ஹெக்ஸாடெசிமலில் உள்ள ப்ரோக்ராமின் கோடை அதில் இன்டர்ஃபேஸ் மூலமாக உள்ளீடு செய்கிறீர்கள் நீங்கள் இதுபோன்ற ஒரு வகையான இன்டர்ஃபேஸை பெற்றிருக்கிறீர்கள் இந்த உபகரணத்திலும் கணினி அமைப்பு இருக்கிறது ஏனென்றால் அதுவும் சில கணக்கீடுகளை செய்கிறது அதற்கு மெகாபைட் அளவைவிட குறைவான ஸ்பேஸ் தேவைப்படுகிறது அத்துடன் அதற்கு முழு அளவில் ஸ்கிரீன் எடிட்டரும் இல்லை அதேசமயம் சில ஸிஸ்டங்கள் மிக பொதுவாக இருக்கின்றன ஆக அவைகளுக்கு கிகாபைட்ஸ் அளவில் ஸ்பேஸ் தேவைப்படுகிறது மற்றும் அவைகள் கிராஃபிகல் விண்டோஸ் சிஸ்டத்தை அடிப்படையாக கொண்டு உள்ளதாக இருக்கின்றன ஆகவே க்ராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் போன்றவற்றை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் மிகவும் மேம்பட்ட ஆப்பரேட்டிங் ஸிஸ்டங்களாக விண்டோஸ் லினக்ஸ் ஸன் ஸேலாரிஸ் போன்றவைகள் உள்ளன இந்த மென்பொருள்கள் மிகப்பெரியதாகும் அவைகள் மிகப்பெரிய கட்டமைப்புடன் உள்ளன அவைகள் கணினியின் மொத்த நடத்தையையும் கட்டுப்படுத்துகிறது இந்த வகையில் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் பற்றிய வித்தியாசமான வரைமுறை நமக்கு கிடைக்கிறது சர்வ சாதாரணமாக ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தை பற்றி ஒரு வரைமுறை சொல்ல வேண்டுமென்றால் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் என்பது ஒரு ப்ரோக்ராம் அது கம்ப்யூட்டரில் எப்போதும் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பொதுவாக அதை கெர்னல் என்று அழைக்கிறோம் ஆக ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்பது எப்போதும் கணினியில் நடந்துகொண்டிருக்கும் ஒரு மென்பொருளாகும் என்று நாம் பொதுவாகச் சொல்கிறோம் நீங்கள் எப்போதெல்லாம் கணினியிடம் ஒரு சேவையை கேட்கிறீர்களோ அப்போது நாம் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்திற்கு கோரிக்கையை வைக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக எனக்கு ஒரு ப்ரோக்ராமை செயல்படுத்த வேண்டும் நான் குறிப்பிட்ட ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் செய்யவேண்டும் என்று ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்திற்கு சொல்லவேண்டும் அதற்கு ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் என்ன செய்யும் என்றால் அது ஒரு தகுந்த சூழ்நிலையை உருவாக்குகிறது அடிப்படையில் மெமரி ஸ்பேஸ் ஒதுக்குவது பிறகு அடிப்படை IO உபகரணங்கள் கொடுப்பது பிறகு அடிப்படை சிபியு டைம் ஒதுக்குவது போன்றவை மேலும் இவைகளை உருவாக்கிய பிறகு இதனுடைய கண்ட்ரோலை ப்ரோக்ராமுக்கு மாற்றுகிறது பிறகு ப்ரோக்ராம் முடிவடைந்த பிறகு அந்த கண்ட்ரோலை ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்திற்கு திரும்ப கொடுப்பது பொறுப்பாகிறது ஆக ப்ரோக்ராம் எழுதும்போது நான் இவைகள் எல்லாம் கருத்தில் கொள்ளவில்லை ஆனால் இந்த கம்பைலர் வடிவமைப்பாளர் என்ன செய்கிறார் என்றால் அவைகள் கணினி சார்ந்து உள்ளது அவைகளில் தான் நம்முடைய ப்ரோக்ராமை வைக்கிறோம் அதற்காகதான் ப்ரோக்ராமையும் நாம் உருவாக்குகிறோம் இதன்மூலம் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தில் உள்ள கால்ஸ் உபயோகப்படுகிறது அதன் மூலம் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தின் கண்ட்ரோல் கிடைக்கிறது அல்லது நாம் கண்ட்ரோலை ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்திற்கு மாற்றுகிறோம் ஆக ப்ரோக்ராமை தொடங்கும்போது நாம் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்திற்கு அதனிடமிருந்து கண்ட்ரோலை பெறுவதற்கு கோரிக்கை வைக்கிறோம் பிறகு ப்ரோக்ராம் முடியும் தருணத்தில் நாம் தகுந்த கோடுகள் எழுதி அதன்மூலம் கண்ட்ரோலை ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்திற்கு திருப்பிக் கொடுக்கிறோம் ஏதோ சில விஷயங்கள் பின்புலத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன அதை நாம் கெர்னல் என்கிறோம் கெர்னல் இரண்டு விதமான ப்ரோக்ராம்களுடன் அங்கே நடந்துகொண்டிருக்கிறது அவற்றில் ஒன்று ஸிஸ்டம் ப்ரோக்ராம்கள் இவைகள் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டமுடன் இணைப்பில் உள்ளது ஆனால் கெர்னலின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்பது தேவையில்லை மேலும் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தின் செயல்களோடு இணைப்பில் இல்லாமல் உள்ள மற்ற எல்லா ப்ரோக்ராம்களையும் காெண்ட வேறு சில அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்கள் இருக்கின்றன அடிப்படை வன்பொருளுடன் பேசி வேலைகளை செய்யும் அடிப்படை ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தை தவிர அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்களை உருவாக்க யூசருக்கு உதவும் வேறு சில ப்ரோக்ராம்களும் இருக்கின்றன அவை டேட்டாபேஸ்கள் கம்பைலர்கள் லிங்க்கர்கள் போன்றவை அவை உண்மையில் ஸிஸ்டம் ப்ரோக்ராம் அல்லது ஸிஸ்டம் மென்பொருள் என்று அழைக்கப்படுகின்றன ஒருவிதத்தில் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டமும் ஸிஸ்டம் மென்பொருளின் ஒரு பகுதி என்று கூறலாம் ஆனால் நாம் இந்த ப்ரோக்ராம்களை பற்றி பேசுகிறோம் அதனால் ஒரு பெரும்பகுதியான ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தை நாம் விட்டுவிடுகிறோம் மேலும் உண்மையில் இந்த மற்ற மென்பொருள்கள் தங்கள் வேலையை செய்ய ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தின் உதவியையே பெறுகின்றன நான் முன்பு கூறியது போல ஸிபியுவிடமிருந்து கட்டுப்பாட்டை பெறும் கம்பைலர் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டமிலிருந்து ஏதாவது ஒரு அழைப்பை உபயோகிக்க வேண்டும் அதேபோல கட்டுப்பாட்டை மீண்டும் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்திற்கு கொடுக்க அது ஆப்பரேட்டிங் ஸிஸ்டமின் ஏதாவது ஒரு சேவையை தான் பயன்படுத்த வேண்டும் இவ்வழியாக இது இருக்கும் டேட்டாபேஸை கையாளும் ராெட்டினை எடுத்துக்கொண்டால் அது ஏதாவது ஒரு ஃபைலை கையாள வேண்டும் எப்பொழுதெல்லாம் ஃபைலை கையாள வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் இது ஆப்பரேட்டிங் ஸிஸ்டமிடம் பேசி ஃபைலின் அணுகுதல் போன்றவற்றை பெறவேண்டும் இவ்வழியாக ஸிஸ்டம் ப்ரோக்ராமை பற்றி சிந்திக்கலாம் உண்மையில் அவை ஆப்பரேட்டிங் ஸிஸ்டமிலிருந்து சேவைகளை பயன்படுத்துகின்றன அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்கள் என்பன இந்த ஸிஸ்டம் ப்ரோக்ராம்களின் மேல் வடிவமைக்கப்பட்டவை ஆகும் ஸிஸ்டத்திற்கான வேலைகளை செய்வது ஆகும் அது யூசருக்காக ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்வதற்கானது எனவே இது ஸிஸ்டம் ப்ரோக்ராமால் செய்யப்படுகிறது மேலும் அது அடிப்படை ஆப்பரேட்டிங் ஸிஸ்டமின் உதவியை பெற்று செய்கிறது மொபைல் உபகரணங்களின் தோற்றம் கூடுதலான பல அம்சங்களை கொண்டுள்ளது அவற்றில் ஒரு ஆப்பரேட்டிங் ஸிஸ்டமும் உள்ளது குறுஞ்செய்தி அல்லது எஸ்எம்எஸ் போன்ற ஏராளமான அம்சங்கள் அதில் அதிகப்படுத்தப்பட்டுள்ளன சாதாரண ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தில் இவை இருக்காது ஆனால் செல்போனில் உள்ள ஆப்பரேட்டிங் ஸிஸ்டமில் இந்த குறுஞ்செய்தியை போன்ற வசதிகள் கட்டாயம் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் அதன் மூலம் நாம் இந்த குறுஞ்செய்தியை அனுப்பமுடியும் மொபைல் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தில் கோர் கெர்னல் மட்டுமல்லாமல் அதில் மிடில் வேர் என்பது இருக்கும் மிடில் வேர் என்பது ஒரு மென்பொருள் அமைப்பின் தொகுப்பு ஆகும் அவை அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸுக்கு கூடுதல் சேவைகளை தருகின்றன நான் சொன்னபடி இந்த கூடுதல் வசதிகள் வழங்கப்பட்டுள்ளதால் அப்ளிகேஷன் டெவலப்பர் ஒரு மென்பொருளை உருவாக்க முடியும் எடுத்துக்காட்டாக மிகவும் முக்கியமான இரண்டு மொபைல் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஆப்பிளின் IO Apple's IO மற்றும் கூகுளின் ஆண்ட்ராய்டு Google's Android ஆகியவை அவை கோர் கெர்னல் டேட்டாபேஸ் மல்டிமீடியா கிராபிக்ஸ் போன்ற அம்சங்களை ஆதரிக்கும் மிடில்வேரை காெண்டுள்ளன இதேபோல் நிறைய உள்ளன இவை ஒரு சில தான் ஒரு ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் அல்லது கெர்னல் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் எவ்வாறு இருக்கிறது என்ற அடிப்படைக்கு மேல் அதில் சில மிடில் வேர் உள்ளது அது ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் சர்வீஸ்களுடன் நேரடியாகப் பேச முடியும் மேலும் அந்த ஸிஸ்டங்களில் அப்ளிகேஷனை இலகுவாக உருவாக்க முடியும் இந்த கணினிகள் எவ்வாறு பரிணாமம் அடைந்தன அது அடிப்படை வன்பொருள் மற்றும் பயனாளர்கள் ஆகியவற்றிலிருந்து தொடங்கியது நான் சொன்னபடி ஆரம்ப கணினிகள் அடிப்படை வன்பொருளாக இருந்தது அதனால் மின் சமிங்ஞைகளின் அர்த்தத்தை புரிந்துகொள்ளும் இந்த மின் சமிங்ஞைகளை பயனாளர் வன்பொருளுக்கு கொடுத்துஅந்த வன்பொருள் அதற்கு பதிலளிக்கும் இது இவ்வாறு தொடர்ந்து நடைபெறும் எனவே இந்த பயனாளர் மற்றும் வன்பொருள் ஆகிய இரண்டுமே முதலில் இரண்டு கூறுகளாக கணினியில் இருந்தன அதன் பிறகு ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் வந்தது பயனாளர்கள் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்துடன் பேசினார்கள் வன்பொருளின் சேவைகளை பெற பயனாளர்கள் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்துடன் பேசினார்கள் அதனால் பயனாளர்களின் வேலைகள் வன்பொருளால் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் வழியாக நடத்தப்பட்டன அதன்பிறகு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் வந்தது அதனால் பயனாளர்கள் அப்ளிகேஷன்களை உருவாக்க ஆரம்பித்தனர் அந்த அப்ளிகேஷன்கள் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்துடன் பேசி வேலைகளை முடிக்கின்றன முடிவாக இந்த இடைப்பட்ட டேட்டாபேஸ் ஸிஸ்டம் அல்லது கம்பைலர் போன்றவை இருக்கின்றன அந்த விஷயங்கள் உருவாக்கப்பட்டு பயனாளரின் வாழ்க்கையை இன்னும் மிக இலகுவாக ஆக்கியது ஏனென்றால் அவை இப்போது ஆப்பரேட்டிங் ஸிஸ்டமின் மேல் மற்றொரு அடுக்கைப் பெற்றிருக்க முடியும் இதன் மூலம் அவை அடிப்படை ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் மற்றும் அடிப்படை வன்பொருளுடன் பேச முடியும் அதனால் அது மிகவும் எளிதானது எனவே இந்த அப்ளிகேஷன்களுக்கும் இந்த ஆப்பரேட்டிங் ஸிஸ்டமுக்கும் இடையில் இந்த கட்டத்தில் எத்தனை நிலைகள் உள்ளன எத்தனை அடுக்குகள் உள்ளன எனவே இது இப்போது ஒரு பெரிய கேள்வி மேலும் பல சமயங்களில் ஒரு மென்பொருளை உருவாக்கி அந்த மென்பொருளைப் பயன்படுத்தி மற்றொரு மென்பொருளை உருவாக்குகிறோம் எனவே நாம் இந்த அளவை அல்லது இந்த அளவிலான திசைதிருப்பலை அதிகரிக்கும்போது கணினியின் கடைசி பயனாளரின் வாழ்க்கை எளிமையாகிறது ஆனால் அந்த வழியில் அந்த அமைப்புகள் பரிணாம வளர்ச்சி அடைகின்றன எனவே கணினி பயனாளரின் வாழ்க்கை எளிதாகிறது எனவே பயனாளர் சில அப்ளிகேஷன்களை மிக எளிதாக உருவாக்க முடியும் உதாரணமாக ஜாவா நீங்கள் ஜாவாவில் ஒரு ப்ரோக்ராமை எழுதினால் அது எந்த அமைப்பிற்கும் அனுப்பப்படலாம் எனவே கம்பைலர்கள் தேவையில்லை எனவே எங்களுக்கு இன்டர்பிரட்டர்கள் இருக்கின்றன அவை அந்த வேலையைச் செய்யும் ஆனால் பிரச்சனை அதுதான் எனவே இடையில் சில இயந்திரங்கள் உள்ளன அதற்கு இடையில் வரும் சில மென்பொருள்கள் இந்த ஜாவா கோடை இன்டர்பிரட் செய்ய முடியும் அடிப்படை ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் அல்லது அடிப்படை வன்பொருள் மூலம் அது செயல்படுத்தப்படலாம் எனவே அது ஒரு கம்பைல்டு C கோட் போன்ற மெஷின் கோட் அல்ல எனவே இது நேரடியாக ஒரு மெஷின் கோடாகும் அது நேரடியாக வன்பொருளுக்கு வழங்கப்படலாம் எனவேநீங்கள் ஜாவாவில் எழுதிய ஒரு ப்ரோக்ராமை வேறொரு கணினிக்கு மாற்ற விரும்பினால் இங்கு இருக்கும் இடைநிலை மென்பொருள்கள் உதவுகின்றன எனவே இது மிகவும் எளிது அதேசமயம் கம்பைலர் விஷயத்தில் நீங்கள் பைட் கோடை அங்கு எடுத்துச் செல்கிறீர்கள் அடிப்படை ப்ராஸஸர் வேறுபட்டால் ப்ரோக்ராமின் கம்பைல்ட் நிலையை கணினி ஒன்றிலிருந்து கணினி இரண்டிற்கு எளிதாக அனுப்ப முடியாது எனவே நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் இரண்டாவது தளத்தில் கோடை மீண்டும் தொகுத்து அது செயல்படுத்துவதற்கு மெஷின் கோடை உருவாக்க வேண்டும் எனவே இந்த வழியில் பரிணாமம் நடைபெறுகிறது இது ஒரு தொடர்ச்சியான செயல் எனவே அடுக்குகளுக்குப் பிறகு அடுக்குகள் சேர்க்கப்பட்டு அந்த வழியில் கணினி இயங்குகிறது எனவே உண்மையில் இந்த சூழ்நிலையை எவ்வாறு நினைத்துப் கொள்ளலாம் என்றால் அடிப்படை வன்பொருள் இருப்பதாகவும் அதற்கு மேல் அடுக்குகளை உருவாக்க தொடங்குவதாகவும் கொள்ளலாம் எனவே OS ஒரு அடுக்கு பிறகு வேறு ஒரு அடுக்கு அதன்பிறகு வேறு ஏதாவது ஒரு அடுக்கு பிறகு கணினியின் உபயோகிப்பாளர் இந்த அடுக்கில் நேரடியாகப் பேசலாம் அல்லது இந்த அடுக்குடன் பேசலாம் அல்லது இந்த மேல்நிலை அடுக்குடன் பேசலாம் அல்லது நேரடியாக வன்பொருளுடன் பேசலாம் இவையாவும் சாத்தியமானதே ஸிஸ்டத்திடமிருந்து அதிகபட்சமான விஷயத்தை பெற விரும்பினால் வன்பொருளிடம் நேரடியாக பேச வேண்டும் அவ்வாறு வன்பொருளுடன் பேசுவது மிகவும் கடினமான விஷயம் ஏன் என்றால் நீங்கள் மின்சமிக்ஞைகளை அனுப்ப வேண்டும் சற்று அதிக நிலை அடுக்கு தேவை என்றால் நீங்கள் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டமிடம் பேசலாம் இந்நிலையிலும் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் வழங்கும் தகவல்கள் மற்றும் சேவைகளை பற்றி நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் இதுவே அதனை கடினமாக்குகிறது எனவே மேலும் அதிக நிலைக்கு செல்லலாம் இந்த நிலையில் சில அப்ளிகேஷன் மென்பொருளைக் கொண்டு உள்ளோம் இந்த அப்ளிகேஷன் மென்பொருள் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்வதற்கானது அதனாலேயே மென்பொருளை உருவாக்கும் வேலை எளிதானது அடுத்து மேலும் ஒரு அப்ளிகேஷன் மென்பொருளின் நிலையை கொண்டுள்ளோம் அந்த நிலையில் இருக்கும் அம்சங்களை பயன்படுத்தி அது சில வசதிகளை இந்த இடத்தில் உருவாக்குகிறது எனவே ஒரு பயனாளராக நான் இந்த அப்ளிகேஷன் நிலையைப் பயன்படுத்தி என்னுடைய மென்பொருளை உருவாக்கலாம் எனவே இவ்வழியாக அடிப்படை வன்பொருளின் மேல் அடுக்குகளுக்கு மேல் அடுக்குகளை கூட்டி பயனாளரின் வாழ்க்கையை மேலும் எளிதாக்குவதை பற்றி நாம் சிந்திக்கலாம்